மாணவர்களை வரவேற்கிறேன் முந்தைய வகுப்பில் காஸ்ட் ஷீட் என்பதை எவ்வாறு தயாரிப்பது எவ்வாறு வெவ்வேறு வகையான துணை செலவுகளை கணக்கிடுவது மற்றும் இறுதியாக டோடல் காஸ்ட் ஆப் புரோடக்சன் மற்றும் ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்பதை எவ்வாறு அடைவது என்பதை பற்றி படித்தோம் இப்பொழுது காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிப்பது என்பது ஒரு விஷயம் ஆனால் அந்த காஸ்ட் ஷீட் என்பதை ஆராய்ச்சி செய்வது என்பது இன்னொரு விஷயம் காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிப்பது காஸ்ட் ஆக்கவுண்டிங் என்பதன் ஒரு அங்கமாகும் ஆனால் காஸ்ட் ஷீட் என்பதை ஆராய்ந்து தகுந்த தகவல்களை எடுப்பது பயனுள்ள தகவல்களை எடுப்பது மற்றும் அதனை மேலாண்மை முடிவெடுப்பதற்கு பயன்படுத்துவது என்பது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதன் ஒரு அங்கமாகும் எனவே காஸ்ட் ஆக்கவுண்டிங் மற்றும் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் மற்றும் சில சமயங்களில் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதுகூட ஒன்றாக கைகோர்த்து செல்கின்றது இந்த அனைத்து மூன்று வகையான கணக்கியல் அமைப்புகளும் அல்லது கணக்கியல் வகைகளும் ஒன்று சேர்ந்து செல்கின்றன எனவே சிலசமயங்களில் பைனான்சியல் அக்கவுண்டிங் என்பதின் உதவியை எடுத்துக்கொள்வோம் சில சமயங்களில் காஸ்ட் அக்கவுண்டிங் என்பதன் உதவியை எடுத்துக் கொள்வோம் சில சமயங்களில் இந்த இரண்டு கணக்கியல் கிளைகளின் உதவியையும் எடுத்துக்கொள்வோம் மற்றும் இறுதியாக காஸ்ட் அக்கவுண்டிங் அல்லது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் ஆகியவற்றின் மூலம் உருவாக்கப்பட்ட தகவல்கள் அடிப்படையில் தொடர்புடைய முடிவுகளை எடுப்போம் மற்றும் அடுத்ததாக இத்தகைய தகவல்களை நம்பியிருப்போம் மற்றும் வணிகத்தின் இறுதியான முடிவுகளை எடுப்போம் இப்பொழுது எடுத்துக்காட்டாக காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிக்கும் பொழுது நாம் நேரடியாக டோட்டல் காஸ்ட் என்பதற்கு செல்லமாட்டோம் அதற்கு பதிலாக அது நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது முதலாவது ப்ரைம் காஸ்ட் ஃபேக்டரி காஸ்ட் காஸ்ட் ஆப் புரோடக்சன் மற்றும் காஸ்ட் ஆப் சேல்ஸ் இப்பொழுது எதற்காக காஸ்டிங் என்பதை நான்கு துணை கூறுகளாக பிரித்தோம் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் செலவை கட்டுப்படுத்துவது இப்பொழுது அதனை ஆய்வு செய்யப் போகின்றோம் அதாவது நம்முடைய செலவு என்பது கட்டுப்பாட்டை மீறி செல்கின்றது அதேபோன்று எடுத்துக்காட்டாக இங்கு ஆப்பரேட்டிங் பிராபிட் என்பதை கணக்கிட்டு உள்ளோம் அது 26250 இதை பாருங்கள் சேல்ஸ் வேல்யூ என்பதை பார்க்கின்றோம் அது 189500 ரூபாய் இப்பொழுது நம்முடைய ஆப்பரேட்டிங் பிராபிட் என்பதில் நாம் திருப்தி அடைந்தோமா அல்லது நமது லாபம் என்பது இந்த சந்தையில் உள்ள மற்ற போட்டியாளர்களை விட குறைவாக உள்ளதா என்பதை யோசிக்க வேண்டும் மற்றும் நாம் லாபத்தை அதிகரிக்க வேண்டும் நமது லாபத்தை மேம்படுத்த வேண்டும் மற்றும் அதற்காக சிலவற்றை நாம் செய்ய வேண்டும் அதாவது நமது செலவை குறைக்க உதவுகின்ற லாபத்தை அதிகரிக்கின்ற சிலவற்றை செய்ய வேண்டும் எனவே லாபத்தை நாம் அதிகரிக்க விரும்புகின்றோமென்றால் விற்பனை விலை என்பதில் நாம் கை வைக்க முடியாது ஏனென்றால் அது நிறுவனத்தால் நிர்ணயிக்கப்படுவது அல்ல அது சந்தையால் தீர்மானிக்கப்படுகின்றது அல்லது சந்தை சக்திகளால் தீர்மானிக்கப்படுகின்றது எனவே அது கட்டுப்பாட்டை மீறி உள்ளது இப்பொழுது விற்பனை மதிப்பு அல்லது விற்பனை விலை என்பதை அதனுடன் பொருத்த வேண்டும் மற்றும் நீங்கள் லாபத்தை அதிகரிக்க விரும்புகிறீர்கள் என்றால் செலவு என்பதை நீங்கள் குறைக்க வேண்டும் இப்பொழுது செலவு என்பதை எவ்வாறு குறைப்பது இப்பொழுது நாம் வெவ்வேறு கூறுகளை உற்றுநோக்க வேண்டும் நான் வெற்றி என்பதன் தாரக மந்திரத்தை அல்லது மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் என்பதின் முடிவெடுத்தல் விதி பற்றி ஏற்கனவே சொன்னது போல நாம் செலவு மற்றும் நன்மை என்பதை பின்பற்றுவோம் எப்பொழுதும் முடிவெடுத்தல் என்பதற்கு ஆகக்கூடிய செலவு மற்றும் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை அல்லது அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது எதிர்பார்க்கக்கூடிய நன்மை ஆகியவற்றை பார்ப்போம் எனவே செலவு என்பது கிடைக்கக்கூடிய நன்மையை விட குறைவாக இருக்குமென்றால் அதனை நாம் நடைமுறைப்படுத்துவோம் ஆனால் செலவு என்பது நன்மை என்பதைவிட அதிகமாக இருக்கின்றது என்றால் அல்லது அங்கு குறைந்த அளவிலான செலவு குறைப்பது என்பது இருக்கின்றது என்றால் அந்த முடிவை நாம் எடுக்க கூடாது ஏனென்றால் அந்த நன்மை என்பது அல்லது அதன் அளவு என்பது நமக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இப்பொழுது நாம் விரும்பக்கூடிய செலவு குறைப்பு என்பதைப்பற்றி புரிந்து கொள்ளப் போகின்றோம் ஏனென்றால் லாபம் என்பது 26 ஆயிரம் ரூபாய் நாம் அதன் மூலம் திருப்தி அடையவில்லை லாபத்தை நாம் அதிகரிக்க விரும்புகின்றோம் எனவே இங்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் செலவு என்பதை குறைக்க வேண்டும் இப்பொழுது வெவ்வேறு வகையான கூறுகள் உள்ளதால் நாம் 4 துணை செலவுகளை உற்று நோக்கினோம் என்றால் இந்த நான்கு துணைக்கூறுகளில் மிகப்பெரிய கூறு என்னவென்றால் ப்ரைம் காஸ்ட் அடுத்ததாக ஃபேக்டரி காஸ்ட் அடுத்ததாக காஸ்ட் ஆப் புரோடக்சன் மற்றும் இறுதியாக காஸ்ட் ஆப் சேல்ஸ் எனவே இது எதைக் குறிக்கின்றது என்றால் செலவு மற்றும் நன்மை ஆய்வு என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அவை ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டும் அங்கு சில முயற்சிகள் மூலம் அதிகப்படியான நன்மைகளை நாம் பெறலாம் எனவே எடுத்துக்காட்டாக உங்களுக்கு ஒரு உருப்படி கொடுக்கப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக ஸ்டோர் கீப்பர் வேஜஸ் நம்மிடம் ஸ்டோர் கீப்பர் என்பவர் உள்ளார் அவர் மாதாமாதம் ஆயிரம் ரூபாய் கூலியாக பெறுகின்றார் மற்றும் அவர் இருக்கும் இடத்திற்கு வேறொரு நபரை பணியமர்த்த நாம் நினைக்கின்றோம் அவர் அதிகப்படியான கூலியை கேட்பார் என்று எதிர்பார்க்கின்றோம் நமக்கு வேறு ஒரு நபர் உள்ளார் அவர் 1000 என்பதற்கு குறைவான கூலியை ஏற்றுக் கொள்வார் எனவே எவ்வளவு அதிகப்படியான செலவு குறைப்பை நீங்கள் பெறமுடியும்

அதிகபட்சமாக 900 ரூபாய் மற்றொரு நபர் 900 ரூபாய்க்கு வருவார் அல்லது அதைவிட குறைவான தொகைக்கு வருவார் வேறு ஒரு நபர் 800 ரூபாய்க்கு கூட வரலாம் எனவே இங்கு நம்மால் 200 ரூபாய் மட்டுமே சேமிக்க முடிந்தது அது 100 ரூபாய் அல்லது 200 ரூபாய் மற்றும் அதற்காக அந்த நபரை பார்க்க வேண்டும் அவரை சமாதானப்படுத்த வேண்டும் அவருக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் சில வகையான மற்ற செலவுகளை செய்ய வேண்டும் அவரை தேர்ந்தெடுப்பதற்கான செலவு பயிற்சி செலவு மறு பயிற்சி செலவு பல்வேறு வகையான மற்ற செலவுகள் உள்ளன ஆனால் அதில் நாம் 200 ரூபாய் மட்டுமே சேமிக்க முடியும் எனவே அந்த செயல்முறைக்கு நாம் செல்லக்கூடாது நீங்கள் ப்ரைம் காஸ்ட் என்பதை பார்க்கிறீர்கள் என்றால் அது மொத்தச் செலவின் மிகப்பெரிய அங்கமாகும் நமக்கு மற்ற மூன்று செலவுகளும் உள்ளன ஒன்று டைரக்ட் மெட்டீரியல் அடுத்தது டைரக்ட் லேபர் மற்றும் டைரக்ட் எக்பென்சஸ் ப்ரைம் காஸ்ட் என்பதில் மிகப்பெரிய அங்கம் என்னவென்றால் மறுபடியும் அது டைரக்ட் மெட்டீரியல் எனவே டைரக்ட் மெட்டீரியல் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் அது மிகப்பெரிய அங்கமாகும் எனவே செலவு என்பது என்ன இங்கு உள்ள டோட்டல் காஸ்ட் என்பதை பார்க்கின்றீர்கள் என்றால் நாம் கணக்கிட்ட டோட்டல் காஸ்ட் என்பது 163250 மற்றும் இதில் ஒரு லட்சம் என்பது மெட்டீரியல் காஸ்ட் எனவே நாம் இங்கிருந்து ஆரம்பிப்போம் எனவே செலவு குறைப்பு என்பதை நாம் அடைய வேண்டுமென்றால் நாம் எங்கிருந்து தொடங்க வேண்டும் மெட்டீரியல் காஸ்ட் என்பதை பார்க்க வேண்டும் மற்றும் அது ஒரு லட்சம் ரூபாயாக இருக்கின்றது என்றால் அதனை யோசிக்கவேண்டும் நமது போட்டியாளர்களின் காஸ்ட் ஷீட் என்பது நமக்கு கிடைக்குமென்றாள் அவர்களின் மெட்டீரியல் காஸ்ட் என்பது எவ்வளவு என்பதை பார்க்க வேண்டும் நாம் அதனை அவர்களின் காஸ்ட் ஷீட் என்பதிலிருந்து தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் ஆனால் நாம் இன்னும் முயற்சிக்க வேண்டும் மற்றும் அதனை கண்டறிய வேண்டும் அல்லது நமது போட்டியாளர்களை பற்றி கவலைப்படவில்லை என்றாலும் நாம் நாமாகவே நம்முடைய மெட்டீரியல் காஸ்ட் என்பது அதிகமாக உள்ளது என்பதை உணர வேண்டும் நாம் அதனை குறைப்பதற்காக யோசிக்க வேண்டும் மற்றும் அதனைப்பற்றி சிந்திக்கின்றோமென்றாள் அதன் மூலம் 10 சதவீதம் மெட்டீரியல் காஸ்ட் என்பதை குறைத்தால் கூட நம்மால் பத்தாயிரம் ரூபாயை சேமிக்க முடியும் மற்றும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கணிசமான தொகையாகும் நாம் சில வகையான முயற்சிகளை எடுத்தோமென்றால் 10 சதவீத பொருட்களுக்கான செலவை குறைக்க முடியும் நம்மால் பத்தாயிரம் ரூபாயை சேமிக்க முடியும் நாம் அதனை 15 சதவீதமாக உயர்த்தினாள் 15000 ரூபாயை சேமிக்க முடியும் மற்றும் எப்படியும் நம்மால் மெட்டீரியல் காஸ்ட் என்பதை 15 அல்லது அது 20 ஆக கூட இருக்கலாம் அந்த அளவு சேமிக்கிறோம் என்றால் உங்களுடைய மெட்டீரியல் காஸ்ட் என்பது 20000 ரூபாய் குறையும் மற்றும் 20000 ரூபாய் என்ற செலவு கட்டுப்பாட்டை நாம் அடைய முடியும் அதாவது நம்முடைய ஆப்பரேட்டிங் ப்ராபிட் என்பது ஏறத்தாழ இரு மடங்கு ஆகிவிடும் எனவே நான் எப்பொழுதும் மிகப்பெரிய கூரை மட்டுமே பார்க்க வேண்டும் இங்கு நாம் பார்க்கக் கூடிய மிகப்பெரிய கூறு என்பது ப்ரைம் காஸ்ட் ஆகும் அது மெட்டீரியல் காஸ்ட் மற்றும் மெட்டீரியல் காஸ்ட் என்பதை கட்டுப்படுத்துவது என்பது நமது கையிலேயே உள்ளது அதனை நம்மால் செய்ய முடியும் நாம் நல்ல சப்ளையர்களை பெற பார்க்கின்றோமென்றால் இந்தியாவில் மட்டுமல்லாமல் வெளிநாட்டிலும் கூட பார்க்கின்றீர்கள் என்றால் நாம் நம்முடைய நோக்கத்தை அடைய முடியும் என்று நான் நினைக்கின்றேன் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன் இத்தகைய நாட்களில் அரசாங்கம் என்பது ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது தனித்துவமாக தயாரிப்பு துறையில் அரசாங்கம் என்பது ஒரு பிரிவை அறிமுகப்படுத்தியுள்ளது மற்றும் அந்த பிரிவு என்பது உலகளவில் பொருட்களை பெறுவதற்கான பிரிவு அரசாங்கம் என்ன சொல்கின்றதென்றால் நீங்கள் நல்ல பொருளை உற்பத்தி செய்ய வேண்டும் குறைந்த அளவு சாத்தியமான விலையில் அது உற்பத்தி செய்யப்பட வேண்டும் மற்றும் செலவு என்பதை குறைப்பதற்காக நீங்கள் உலகளாவிய மூலப் பொருட்களை வாங்குதல் என்ற ஒன்றை பயன்படுத்திக் கொள்ளலாம் குளோபல் சோர்சிங் என்பது இது போன்று தான் இருக்கும் அதாவது பொருளை தயாரிப்பதற்கு உங்களுக்கு எந்த மூலப் பொருள் தேவைபட்டாலும் சரி நாம் முடிவடைந்த பொருளை தயாரிக்கிறோம் என்றால் அதற்காக மூலப்பொருட்களை பார்க்கிறோமென்றால் எது நல்ல தரமானது மற்றும் விலை குறைவானது மற்றும் அந்த மூலப்பொருள் என்பது நமது நாட்டில் கிடைக்கவில்லையென்றால் நமது நாட்டிற்கு வெளியிலிருந்து கூட வாங்கலாம் அதனை இறக்குமதி செய்து கொள்ளலாம் பிறகு அதனைக் கொண்டு வரலாம் அதன்மூலம் செலவு என்பதை நீங்கள் குறைக்கலாம் உங்களால் நல்ல தரமான மூலப்பொருட்களை பெற முடியும் மற்றும் சில சமயங்களில் உங்களால் மிகச்சிறந்த பொருட்களை தயாரிக்க முடியும் எடுத்துக்காட்டாக இப்போதைய நிறுவனங்கள் நான் மிகவும் எளிமையான ஒரு பொருளை எடுத்துக்காட்டாக எடுத்துக் கொள்கின்றேன் அது சந்தையில் விற்பனை செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் பல்வேறு நிறுவனங்கள் அதை உற்பத்தி செய்கின்றன பெப்சி என்ற நிறுவனம் அதை தயார் செய்கின்றது சில சமயங்களில் வேறு நிறுவனங்களும் அதனை தயார் செய்கின்றன இப்பொழுது இந்திய நிறுவனங்களான ஹால்டிராம்ஸ் மற்றும் மற்ற நிறுவனங்களும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் தயாரிக்க தொடங்கிவிட்டனர் மற்றும் அதைத் தயாரிக்க முக்கிய மூலப் பொருள் என்னவென்றால் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு என்பதைப் பற்றி நீங்கள் பேசும் பொழுது பன்னாட்டு நிறுவனங்களின் நல்ல தரமான உருளைக்கிழங்கு சிப்ஸ் தயாரிப்பதற்காக உருளைக்கிழங்கு என்பதன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் தொடக்கத்தில் நல்ல தரமான பொருளை தயாரிப்பதற்காக இந்தியாவில் உருளைக்கிழங்குகள் நல்ல தரமானதாக கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தார்கள் இப்பொழுது அவர்கள் விவசாயிகளுக்கு எவ்வாறு நல்ல தரமான உருளைக்கிழங்குகளை தயாரிப்பது என்பதற்காக உதவி செய்கின்றார்கள் மற்றும் வழிகாட்டுகிறார்கள் எடுத்துக்காட்டாக மெக்டொனால்ட்ஸ்McDonald's என்ற நிறுவனத்தை பற்றி பேசும் பொழுது அவர்கள் ஒரு முக்கியமான பொருளை விற்பனை செய்கின்றார்கள் அது ஒரு நல்ல பொருள் அது என்னவென்றால் பிரெஞ்சு ப்ரைஸ் மற்றும் சில சமயங்களில் அதனுடைய அளவை பார்த்து இருக்கலாம் அது மிக நீண்டதாக இருக்கும் மற்றும் அது உருளைக்கிழங்கு என்பதிலிருந்து கிடைக்கின்றது எனவே உங்களால் உருளைக்கிழங்கு என்பதன் அளவையும் பார்க்க முடியும் சில சமயங்களில் அந்த தரத்தில் உருளைக்கிழங்கு இந்தியாவில் கிடைக்காது அப்பொழுது அவர்கள் அதனை வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வார்கள் மற்றும் அதை இந்தியாவில் கொள்முதல் செய்கின்றார்கள் என்றால் நல்ல மூலங்களிலிருந்து அவற்றை கொள்முதல் செய்வார்கள் எனவே அவர்களால் நல்ல தரமான பொருட்களை கொள்முதல் செய்ய முடியும் மற்றும் அவர்கள் மொத்தமாக கொள்முதல் செய்வதால் செலவு என்பது இயல்பாக குறைந்துவிடும் எனவே க்ளோபல் சோர்ஸிங் என்பது மிக முக்கியமான கூறு ஆகும் நாம் முடிவடைந்த பொருட்களை அதிகமாக உற்பத்தி செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல தரமான பொருட்களை பார்க்க வேண்டும் மற்றும் செலவை குறைக்க முயற்சிக்க வேண்டும் அதேபோல நிறுவனங்கள் எடுத்துக்காட்டாக விவசாய பொருட்களை தங்களது உள்ளீடாக கொண்டுள்ள நிறுவனங்கள் அதாவது விவசாயப் பொருட்களில் இருந்து பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்கள் எடுத்துக்காட்டாக ஐடிசி என்பதை அதாவது இந்தியன் டோபாக்கோ கம்பெனி என்பதை சொல்லலாம் அது அதிகப்படியான நுகர்வோர் பொருட்களை தயாரிக்கின்றது கோதுமை மாவை பற்றி பேசும்பொழுது அவர்கள் ஆசிர்வாத் என்று அழைக்கப்படுகின்ற கோதுமை மாவை தயாரிக்கின்றார்கள் அந்த நிறுவனம் சொந்தமாக கொண்டுள்ள பிராண்ட் என்பது கோதுமை மாவு பதஞ்சலி என்ற நிறுவனமும் கோதுமை மாவை உற்பத்தி செய்கின்றது மேலும் பல நிறுவனங்கள் கோதுமை மாவை தயாரிக்கின்றனர் இது விவசாயம் சார்ந்த பொருள் எனவே காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதைக் குறைப்பதற்காக அத்தகைய நிறுவனங்கள் கோதுமையை அது விளையும் பருவகாலத்தில் வாங்குகின்றார்கள் அது அறுவடை காலமாக இருக்கும் பொழுது விவசாயிகளிடமிருந்து நேரடியாக வாங்குகின்றார்கள் அதுவும் மொத்தமாக வாங்கி விடுகின்றார்கள் எனவே அவர்களால் நல்ல தரமான கோதுமையை மலிவான விலைக்கு வாங்க முடிகின்றது இறுதியாக அதன்மூலம் நல்ல தரமான பொருட்களை அவர்கள் தயாரிக்கின்றார்கள் அதனை ஏற்றுக்கொள்ள கூடிய விலைக்கு கொடுக்க முடிகின்றது எனவே போட்டித்துவம் வாய்ந்த தரம் தேவைப்படுகின்றது ஆனால் அதற்கான விலை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக கடுகு எண்ணையை பற்றி பேசும்பொழுது கடுகு எண்ணையை தயாரிப்பதற்கான திட்டம் என்பது சில சமயத்தில் எளிமையாகத் தெரியும் ஆனால் அதனைகுறைவான செலவில் தயாரிப்பது என்பது மிகவும் கடினமானது அத்தகைய பொருள்தான் கடுகு எண்ணெய் ஏனென்றால் கடுகு விதை என்பதற்கு ஆகக்கூடிய செலவு கூட்டல் தயாரிப்பு செயல் முறைக்கான செலவு ஆகியவற்றைக் கூட்டும் பொழுது மொத்த செலவு என்பது கிடைக்கும் மற்றும் சந்தையில் கிடைக்கக்கூடிய அதே கடுகு எண்ணெயின் ஒரு கிலோவுக்கான செலவை கண்டறிய முயற்சி செய்ய வேண்டும் எனவே டோட்டல் காஸ்ட் அல்லது செல்லிங் பிரைஸ் மைனஸ் டோட்டல் காஸ்ட் சில சமயங்களில் நிறுவனம் என்பது இறுதியாக நட்டத்தை அடைந்துவிடும் எனவே கடுகு எண்ணெயை தயாரிப்பதில் உண்மையாக லாபம் என்பதை அடைய வேண்டுமென்றால் ஒரே ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் அது என்னவென்றால் கடுகு விதைகளை அது கிடைக்கும் பருவகாலத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும் மற்றும் அதையும் ஒட்டு மொத்தமாக கொள்முதல் செய்ய வேண்டும் நாம் பருவகாலத்தில் கொள்முதல் செய்கின்றோமென்றால் மற்றும் மொத்தமாக கொள்முதல் செய்கின்றோமென்றால் மற்ற காலங்களில் அது ஒரு கிலோ 30 ரூபாய் என்ற விலையில் கிடைக்கின்றதென்றால் பருவ காலத்தில் அது நமக்கு பாதி விலையில் கிடைக்கும் நீங்கள் உற்பத்தியாளர்களிடமிருந்து நேரடியாக வாங்குகிறீர்களென்றால் நிச்சயமாக நாம் அதிக அளவு செலவை சேமிக்க முடியும் எனவே இந்த முறையில்தான் பன்னாட்டு நிறுவனங்கள் சில சமயங்களில் ஒரு பைசா கூட சேமிக்கிறார்கள் மற்றும் அதை மிகப்பெரிய சேமிப்பாக மாற்றுகிறார்கள் மற்றும் இறுதியாக அந்த லாபம் மில்லியன் கணக்கான ரூபாய் லாபத்தை சேர்க்கின்றது எனவே எப்பொழுதும் செலவில் மிகப்பெரிய கூரை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் மற்றும் அதனை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும் மற்றும் அதனை உங்களால் செய்ய முடிகின்றது என்றால் செலவு என்பதை பத்து சதவீதம் கூட உங்களால் குறைக்க முடிகிறது என்றால் செலவின் மிகப்பெரிய குப்பையை சேமிக்கிறோம் என்பதை நீங்கள் பார்க்க முடியும் எனவே மெட்டீரியல் என்ற ஒன்றை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக டைரக்ட் லேபர் பொதுவாக வேலையாட்களுக்கு கூலியானது சந்தையால் தீர்மானிக்கப்படுகின்றது அது அவர்களை பணியில் அமர்த்தபவர்களால் தீர்மானிக்கப்படுவது அல்ல எனவே சந்தையில் எவ்வளவு தொகை நிர்ணயித்த்திருந்தாலும் சரி அதனை நாம் செலுத்த வேண்டும் ஆனால் சில சமயங்களில் என்ன நடக்கின்றது அதாவது சில சந்தைகளில் வேலையாட்கள் கிடைப்பார்கள் எனவே அதனை நீங்கள் ஆட்கள் அதிகமாக உள்ளார்கள் என்று அழைக்கலாம் எனவே இது எதைக் குறிக்கிறது என்றால் அருகாமையில் வேலையாட்கள் கிடைக்கவில்லையென்றால் மற்றும் வேலையாட்களுக்கு செலவு அதிகமாக ஆகின்றது என்றால் அவர்களை வேறு இடங்களிலிருந்து கொண்டுவர நினைக்கலாம் நாம் இந்தியாவிலிருந்து கொண்டு வரலாம் நாம் எந்த பகுதியில் தயாரித்துக் கொண்டிருந்தாலும் சரி மற்றும் நாம் பயன்படுத்தக்கூடிய வேலையாட்கள் என்பவர்கள் திறன் கொண்டவர்களாக அல்லது திறன் இல்லாதவர்களாக இருக்கலாம் மற்றும் அருகாமையில் இருக்கக்கூடிய வேலையாட்கள் என்பவர்கள் அதிகமான கூலி கேட்கின்றார்கள் என்றால் மிதமிஞ்சிய வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய வேறு ஏதாவது மாநிலத்திலிருந்து கொண்டு வரலாம் அவர்களை இங்கு அழைத்து வருகிண்றீர்கள் மற்றும் அவர்கள் தங்குவதற்கான செலவு செய்தாலும் செலவு என்பது கண்டிப்பாக குறையும் எனவே தொழிலாளர்களுக்கான செலவைக் குறைக்க முடியுமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஏனென்றால் இது இந்த தகவல்களில் இரண்டாவது பெரிய கூறு வேலையாட்கள் என்பதில் கூட உங்களால் 10 சதவீத செலவை குறைக்க முடியுமென்றால் கூட நீங்கள் 2500 ரூபாய் சேமித்து விடலாம் மற்ற கூறுகள் அந்த அளவு மிகப் பெரியதாக இருக்காது மற்ற மேல்நிலை செலவுகள் ஐந்தாயிரம் டைரக்ட் எக்பென்சஸ் அடுத்ததாக ஃபேக்டரி ரெண்ட் என்பதை பார்க்கிறீர்கள் என்றால் அது 5000 ரூபாய் எனவே அதனை குறைப்பது என்பது சாத்தியமில்லாதது மற்றும் அதற்கு நேரத்தை செலவழிக்க கூடாது நாம் அதில் நேரத்தை வீணடிக்க கூடாது அடுத்ததாக மேனேஜர் சேலரி மேலாளர் என்பவர் நிரந்தரமான ஊழியர் நீங்கள் 5000 ஊதியத்திலிருந்து 4 ஆயிரமாக குறைக்க முடியாது அது சாத்தியமில்லை எனவே இத்தகைய தகவல்களில் முழுவதையும் ஆராய்கிண்டறீர்கள் என்றால் வேரு எந்த ஒரு தலைப்புகளிலும் செலவு என்பதை குறைப்பது சாத்தியமில்லை என்பதை நீங்கள் கண்டறிவீர்கள் எனவே குறைவான முயற்சியில் அதிக பலனை பெறக்கூடிய மிகப் பெரிய கூறுகளில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் நம்மால் அதிகப்படியாக சேமிக்க முடியும் மற்றும் நம்முடைய மொத்த செலவு என்பது குறிப்பிட்ட அளவு குறைந்துவிடும் எனவே காஸ்ட் ஷீட் என்பதை நீங்கள் தயாரிக்கும் பொழுது இதைப் பார்க்க முடியும் அதாவது ப்ரைம் காஸ்ட் என்பதை தயாரிப்போம் மற்றும் இறுதியாக நாம் காஸ்ட் ஆப் சேல்ஸ் என்பதைக் கண்டறிவோம் எனவே நமக்கு தொகை கிடைத்துவிட்டது எனவே நமக்கு 163250 என்ற தொகை கிடைத்துவிட்டது மற்றும் இப்பொழுது இந்தத் தொகையில் மிகப்பெரிய அங்கம் என்பது ப்ரைம் காஸ்ட் என்று நாம் கண்டறிந்து விட்டோம் அது 80 இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அது 130000 எனவே செலவு கட்டுப்பாடு என்பது அடையப்பட வேண்டுமென்றால் நாம் ப்ரைம் காஸ்ட் என்பதையே அடிக்க வேண்டும் ஏனென்றால் மற்ற செலவு கூறுகள் அந்த அளவு வரையெல்லையை கொண்டிருக்கவில்லை ஃபேக்டரி காஸ்ட் என்பதிலும் கூட சரி ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் என்பதில் கூட எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதில் கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் என்பதில் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution overheads என்பதில் நாம் மிகக் குறைவான தொகையை செலுத்துகின்றோம் மற்றும் அங்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை எனவே இதுதான் காஸ்ட் ஷீட் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் என்பதை இந்த வழியில் தயாரிப்பதற்கான ஒரு முக்கியமான நோக்கம் நாம் வெவ்வேறு கூறுகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக உங்கள் காஸ்ட் ஷீட் என்பதை இந்த வழியில் தயாரிக்கவில்லையென்றால் நீங்கள் ப்ரைம் காஸ்ட் என்பது என்ன என்பதை தெரிந்து இருக்க மாட்டீர்கள் உங்களுடைய ஃபேக்டரி காஸ்ட் என்பது என்ன என்பதை தெரிந்திருக்கமாட்டீர்கள் மற்றும் உங்களுடைய காஸ்ட் ஆப் சேல்ஸ் என்ன என்பதை தெரிந்திருக்கமாட்டீர்கள் இப்படியிருக்கும் பொழுது எவ்வாறு செலவு கட்டுப்பாட்டை நடைமுறைபடுத்துவது இவ்வாறு தயாரிக்கும் பொழுது எந்த ஒரு கூறு செலவில் அதிகமான பங்களிப்பை வழங்குகின்றது என்பதை உங்களால் தெரிந்துகொள்ள முடியும் அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது மற்றும் எவ்வாறு செலவை குறைப்பது எனவே செலவு மற்றும் விற்பனை விலை ஆகியவற்றுக்கு இடையேயான வித்தியாசத்தை அதிகரிக்க முடியும் மற்றும் உங்களுடைய ஆப்பரேட்டிங் பிராபிட் என்பது அதிகமாக கிடைக்கும் எனவே இது ஒரு எளிமையான காஸ்ட் ஷீட் மற்றும் காஸ்ட் ஷீட் என்பதை ஆய்வு செய்வது என்பது செலவு மற்றும் நன்மையை ஆய்வு செய்யும் ஒரு கோட்பாடுதான் அது எப்பொழுதும் அந்த செலவு கூரை தாக்கும் அதாவது எது மிகப் பெரிய அங்கமோ அதனை தாக்கும் 5 10 அல்லது 20 அல்லது 15 சேமிக்கின்றோம் என்றால் இறுதியான தொகை என்பதன் அடிப்படையில் அதிகமான தொகையை சேமிக்க முடியும் இப்பொழுது காஸ்ட் ஷீட் என்பதன் அடுத்த பகுதிக்கு செல்கின்றோம் மற்றும் காஸ்ட் ஷீட் என்பதைப்பற்றி படிக்கக்கூடிய அடுத்த படிநிலைக்கு செல்லப் போகின்றோம் மற்றும் சில வகையான சரிகட்டுதல்களை செய்யப் போகின்றோம் மற்றும் ஒரு முக்கியமான சரிகட்டுதல் என்பது சரக்கிருப்பு என்பதை சரிக்கட்டுவது ஆகும் முதலில் நாம் சரக்கிருப்பு சம்பந்தமாக எந்த ஒரு சரிகட்டுதலும் செய்யவில்லை அது மிக எளிமையான கணக்காக இருந்தது நேரடியான கணக்காக இருந்தது எந்த ஒரு சுருக்கங்களும் இல்லை எந்த ஒரு திருப்பங்களும் இல்லை கொடுக்கப்பட்ட தகவல் என்பது மிகவும் எளிமையாக இருந்தது சில தகவல்கள் கைவிடப்பட்டன மற்ற தகவல்கள் நேரடியாக இருந்தன இங்கு இப்பொழுது நாம் சரக்கிருப்பு சம்பந்தமாக சில வகையான சரிகட்டுதல்களை செய்ய வேண்டும் இப்பொழுது சரக்கிருப்பு சம்பந்தமான சிகிச்சைகள் என்ன இதன் மூலம் அதனை எவ்வாறு செய்வது எனவே முதலாவதாக என்னென்ன வகையான சரக்கிருப்புகள் உள்ளன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது சரக்கிருப்பு என்பது மூலப்பொருட்கள் அதாவது ஸ்டாக் ஆப் ரா மெட்டீரியல் இது முதலாவது இரண்டாவது என்பது ஸ்டாக் ஆப் WIP அதாவது வேர்க் இன் புரோகிரஸ் மற்றும் மூன்றாவது சரக்கு என்னவென்றால் ஸ்டாக் ஆப் பினிஸ்ட் கூட்ஸ் இவை மூன்று வகையான சரக்குகள் ஆகும் எனவே டோட்டல் காஸ்ட் ஆப் மெட்டீரியல் என்பதை கண்டறிந்தோம் இது முதல் கணக்கில் இருந்தது போலவே இருக்கின்றது எனவே இந்த சூழ்நிலையில் அங்கு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் நமக்கு டைரக்ட் மெட்டீரியல் என்பது 100000 என்று கொடுக்கப்பட்டுள்ளது எனவே நாம் அதனை கணக்கிட வேண்டியதில்லை ஏனென்றால் அது நமக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டுவிட்டது அதற்காக எந்த ஒரு சரிக்கட்டுதலும் செய்ய வேண்டியதில்லை ஆனால் சாதாரண நேரங்களில் இவ்வாறு நடக்காது நீங்கள் ஸ்டாக் என்பதை சரிகட்ட வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு வெவ்வேறு வகைகள் சரக்கின் தொகை கொடுக்கபட்டுள்ளன உங்களுக்கு க்ளோஸிங் ஸ்டாக் சம்பந்தமான தகவல்கள் உள்ளன உங்களுக்கு கொள்முதல் சம்பந்தமான தகவல்கள் உள்ளன கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் சம்பந்தமான தகவல்கள் உள்ளன எனவே நீங்கள் சில வகையான சரிகட்டுதல்களை செய்ய வேண்டும் அத்தகைய சரிகட்டுதல்களை செய்த பிறகு உங்களுக்கு ஒரு என் கிடைக்கும் அது ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்ட் என்று அழைக்கப்படுகின்றது அதனை கணக்கிடுவது என்பது எளிமையானது அல்ல அதனை நீங்கள் கண்டறிய வேண்டும் இப்பொழுது அதை எப்படி கண்டறிவது எவ்வாறு சரக்கிருப்பு சம்பந்தமான சரிகட்டுதல்களுக்கு செல்வது அதைத்தான் நாம் படிக்கப் போகிறோம் எனவே மறுபடியும் எடுத்துக்காட்டாக நாம் காஸ்ட் சீட் என்பதை தயாரிக்க போகின்றோம் அதனுடைய படிவத்தை நான் விரைவாக வரைகிறேன் இதுதான் காஸ்ட் ஷீட் என்பதன் படிவம் இப்பொழுது நாம் முந்தைய கணக்கில் செய்தது போல இயல்பான காஸ்ட் சீட் என்பதை தயார் செய்ய போகின்றோம் ஆனால் இங்கு காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூமட் என்பதை கண்டறிய வேண்டும் இப்பொழுது எடுத்துக்காட்டாக இந்த கணக்கை உங்களுக்கு காட்டுகிறேன் இந்த கணக்கில் காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூமட் என்பது நேரடியாக நமக்கு கொடுக்கப்படவில்லை உங்களுக்கு இரண்டு மூன்று தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் என்பது ஒன்று உங்களுக்கு ஓபனிங் ஸ்டாக் என்பது உள்ளது உங்களுக்கு க்ளோஸிங் ஸ்டாக் என்பது உள்ளது உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆப் ரா மெட்டீரியல் என்ற மற்றொரு விஷயம் உள்ளது எனவே குறைந்தபட்சம் 3 தகவல்கள் அங்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் அந்த மூன்று விஷயங்களையும் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே அது ட்ரீட்மென்ட் ஆப் ஸ்டாக் என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் ஸ்டாக் என்பதை சரியாக பயன்படுத்த வேண்டும் எனவே அந்த காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூமட் என்பதை கண்டறிந்துவிடலாம் எனவே காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் என்பதை கண்டறிய நாம் என்ன செய்ய வேண்டும் இங்கு ஓபனிங் ஸ்டாக் என்பதுடன் தொடங்க வேண்டும் இங்கு ஓபனிங் ஸ்டாக் ஆப்ப் ரா மெட்டீரியல் அதை உள்நெடுக்கையில் இடவேண்டும் அதனை நேரடியாக இந்த நெடுக்கைக்கு எடுத்துச் செல்லக்கூடாது அதனை உள்நெடுக்கையில் தான் எழுத வேண்டும் அடுத்ததாக கூட்டல் பர்ச்சேஸ் உங்களுக்கு கேரியேஜ் ஆண் பர்சேஷஸ் என்பது கொடுக்கப்பட்டிருந்தால் நீங்கள் இங்கு கூட்டல் கேரியேஜ் ஆண் பர்சேஷஸ் என்று எழுத வேண்டும் அதாவது COP இந்த அனைத்து விஷயங்களையும் இங்கு இட வேண்டும் அதன்பிறகு மொத்தத்தை கணக்கிட வேண்டும் மற்றும் இங்கு ஒரே ஒரு தொகை மட்டும் உங்களுக்கு கிடைக்கும் சரி இவற்றைக் கூட்டலாம் அது ஓப்பனிங் ஸ்டாக் ஆப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் மற்றும் காஸ்ட் ஆப்ப் பர்ச்சேஸ் மற்றும் இங்கு நீங்கள் க்ளோஸிங் ஸ்டாக் என்பதைக் கழிக்கின்றீர்கள் CS என்று நான் இங்கு எழுதுகின்றேன் அதாவது க்ளோஸிங் ஸ்டாக் ஆப் ரா மெட்டீரியல் சரிதானே எனவே நீங்கள் க்ளோஸிங் ஸ்டாக் ஆப் ரா மெட்டீரியல் என்பதை எடுத்து இங்கே கழிக்கின்றார்கள் மற்றும் இறுதியாக உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்கும் மற்றும் இங்கே மொத்த தொகையை எழுதக்கூடாது அந்த மொத்த தொகையை நேரடியாக இங்கு கொண்டு வருகின்றீர்கள் மற்றும் அந்த தொகையை கண்டரிங்கின்றீர்கள் அதன் தொகை காஸ்ட் ஆப்ப் ரா மெட்டீரியல் என்று ஆகின்றது கழித்தல் க்ளோஸிங் ஸ்டாக் ஆப் ரா மெட்டீரியல் மற்றும் இறுதியாக இங்கு உங்களுக்கு இந்த தொகை கிடைக்கும் இங்கு நீங்கள் காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூமட் என்று எழுதுகிறீர்கள் எனவே அந்த மொத்த தொகையை இங்கே எழுதாதீர்கள் அந்த மொத்த தொகையை வெளியே உள்ள நெடுக்கைக்கு எடுத்துச் செல்கின்றோம் எனவே நாம் இதனை எழுதக்கூடாது இதுபோன்று செய்ய வேண்டும் எனவே அனைத்தையும் உள்நெடுகையில் எழுதுகின்றோம் அதாவது ஓப்பனிங் ஸ்டாக் ஆப் ரா மெட்டீரியல் கூட்டல் காஸ்ட் ஆப் பர்ச்சேஸ் கேரியேஜ் ஆண் பர்ச்சேஸ் எனவே அவற்றின் மொத்தத்தை கணக்கிடுகிறோம் இந்த மூன்றையும் கூட்டுகின்றோம் அதிலிருந்து க்ளோஸிங் ஸ்டாக் ஆப் ரா மேடரியல் என்பதை கழிகின்றோம் மற்றும் இறுதியாக உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கின்றது அது காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூமட் என்று அழைக்கப்படுகின்றது எனவே இப்படித்தான் காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் என்பதை பயன்படுத்துவோம் மற்றும் அதில் நாம் எதை சேர்க்க போகின்றோம் நாம் டைரக்ட் வேஜஸ் என்பதை சேர்க்கப் போகிறோம் அடுத்ததாக நாம் டைரக்ட் எக்பென்சஸ் என்பதை சேர்க்கப் போகிறோம் அதாவது அதர் எக்பென்சஸ் மற்றும் இறுதியாக ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் அது ப்ரைம் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது எனவே இங்கு ப்ரைம் காஸ்ட் என்பதில் இருக்கின்றீர்கள் ப்ரைம் காஸ்ட் என்பதை கணக்கிட்டுவிட்டீர்கள் என்றால் மேலும் ஃபேக்டரி காஸ்ட் என்பதை கணக்கிட தொடர்வீர்கள் முந்தைய அறிக்கையில் செய்தது போல ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் என்பதை கூட்டுவோம் அல்லது சில சமயங்களில் அது ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்ஸ் என்று எழுதப்படும் பேக்டரி ஓவர் ஹெட்ஸ் அல்லது ஒர்க்ஸ் ஓவர்ஹெட்ஸ் எனவே நீங்கள் இயல்பாக 1 2 3 4 5 என்று கூட்டுவீர்கள் அந்த அனைத்து ஓவர்ஹெட்ஸ் என்பவையும் உள்நெடுக்கையில் எழுதப்படும் அவை அனைத்தையும் உள்நெடுக்கையில் எழுத வேண்டும் அவற்றை வெளிநெடுக்கைக்கு எடுத்துச் செல்லக்கூடாது கணக்கீடுகளை உள்நெடுக்கையில் கூட செய்து கொள்ளலாம் ஒரே ஒரு தொகை மட்டும் வெளிநெடுக்கைக்கு எடுத்துச் செல்லப்படும் அது எப்பொழுதும் ரா மெட்டீரியல் கன்ஸுமேட் என்பதுக்கு செல்லாது அது இங்கு வரும் மற்றும் அடுத்ததாக டைரக்ட் வேஜஸ் சம்பந்தமான தகவல்கள் அது இங்கே வராது அது நேரடியாக வெளிநெடுக்கைக்கு சென்றுவிடும் எனவே இது இங்கு வெளிநெடுக்கைக்கு சென்றுவிடும் இது டைரக்ட் வேஜஸ் இது அதர் எக்பென்சஸ் மற்றும் இறுதியாக ரா மெட்டீரியல் என்பதுடன் தொடர்புடைய எந்த செலவாக இருந்தாலும் சரி அது உள்நெடுக்கையில்தான் வரும் ஏனென்றால் சரக்கு என்பதை அதனுடன் சரிகட்ட வேண்டும் காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்ட் என்பதை கணக்கிடுவதற்காக சரக்கு என்பதை சரிகட்ட வேண்டும் ரா மெட்டீரியல் சம்பந்தமான அனைத்து உறுப்புகளையும் உள்நெடுக்கையில் எழுதுவோம் மற்றும் ஒரே தொகை காஸ்ட் ஆப் ஆப்ப் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்ட் என்று வெளியே வரும் அடுத்ததாக டைரக்ட் வேஜஸ் என்பது இதனுடன் சம்பந்தமில்லாதது அதற்கு எந்த ஒரு சரிகட்டுதலும் வராது டைரக்ட் ஓவர்ஹெட்ஸ் என்பதற்கு எந்தவொரு சரிகட்டுதலும் இல்லை மற்றும் இறுதியாக வெளிநெடுக்கையில் ப்ரைம் காஸ்ட் என்பது நமக்கு கிடைக்கும் எனவே நமக்கு மீண்டும் 3 தொகைகள் கிடைத்துள்ளன அல்லது வெளியிடுகையில் நமக்கு நான்கு தொகைகள் உள்ளன முதலாவது காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்ட் டைரக்ட் வேஜஸ் அதர் டைரக்ட் எக்பென்சஸ் மற்றும் இறுதியாக ப்ரைம் காஸ்ட் இப்பொழுது ப்ரைம் காஸ்ட் என்பதை கணக்கிட்ட பிறகு ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் என்பதற்கு முன்னோக்கி செல்வோம் மற்றும் முந்தைய கணக்கில் செய்ததுபோல இயல்பாக செய்வோம் நீங்கள் ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் என்பதை கூட்டுவீர்கள் மற்றும் அதனுடைய மொத்தத்தை உள்நெடுக்கையில் இடுவீர்கள் எதையும் வெளியில் எழுதக்கூடாது மற்றும் இங்கு கூட்டுகிறீர்கள் எந்த மொத்தம் இங்கு வந்தாலும் அதனை இங்கு எழுதுகின்றீர்கள் அதனுடன் ஓபனிங் ஸ்டாக் ஆப் WIP என்பதை கூட்ட வேண்டும் WIP என்பது வேர்க் இன் புரோகிரஸ் அதனை இங்கு கூட்டுகின்றீர்கள் இங்கு ஒரு கோட்டை வரைய வேண்டும் மொத்த தொகையை இங்கு கூட்டுகின்றீர்கள் மற்றும் க்ளோஸிங் ஸ்டாக் ஆப் WIP என்பதை கழிக்க வேண்டும் இங்கு ஒரு கோட்டை வரைய வேண்டும் மற்றும் அது என்னவாக ஆகின்றது அது டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட் அல்லது வொர்க்ஸ் காஸ்ட் என ஆகிவிட்டது நீங்கள் அந்த செலவை டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட்டாக கணக்கிடலாம் அல்லது இது டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட் மறுபடியும் ஒரே ஒரு எண் மட்டும் வருகின்றது அது டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட் எனவே இந்த வழக்கில் என்ன நடக்கின்றது டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட் என்பது இது போன்று வரும் அதிலிருந்து ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்ட் என்பதை கழிக்கும் பொழுது உங்களுக்கு டோட்டல் ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் என்பது கிடைக்கும் எனவே நாம் அந்த ஒரே ஒரு எண்ணை மட்டும் எடுத்துக் கொள்கின்றோம் ஆனால் இது இங்கிருந்துதான் வந்தது அந்த என்னை இங்கு எழுதுவோம் மற்றும் இறுதியாக அதை இங்கே கூட்டுவோம் எனவே அது டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட் எனவே நாம் ப்ரைம் காஸ்ட் என்பதை கண்டறிந்துள்ளோம் அது இங்கே உள்ளது அடுத்ததாக ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் என்பதை உள்நெடுக்கையில் கூட்டினோம் அடுத்ததாக ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் என்பதன் மொத்தத்தை கண்டறிந்தோம் அடுத்ததாக வேர்க் இன் புரோகிரஸ் என்பதன் சரக்கை கூட்டினோம் மறுபடியும் அதனுடைய மொத்தத்தை கண்டறிந்தோம் துணை மொத்தத்தை கண்டறிந்தோம் அதிலிருந்து க்ளோஸிங் ஸ்டாக் ஆப் WIP என்பதை கழித்தோம் அந்த கூரை இங்கு எழுதினோம் ஆனால் இறுதியாக க்ளோஸிங் ஸ்டாக் என்பதை கழித்த பிறகு வரக்கூடிய தொகையை உள்நெடுக்கையில் போடமாட்டோம் எனவே இப்பொழுது நமக்கு எத்தனை தொகைகள் நமக்கு உள்ளன ஒன்று மெட்டீரியல் இது லேபர் இது அதர் ஓவர்ஹெட்ஸ் இது ப்ரைம் காஸ்ட் மற்றும் இப்பொழுது இது அடுத்த கூறு அதாவது ஃபேக்டரி காஸ்ட் அல்லது டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட் எனவே இதுதான் WIP என்பதற்கான சரிகட்டுதல் அல்லது வேர்க் இன் புரோகிரஸ் என்பதற்கான சிகிச்சை மற்றும் இப்பொழுது பினிஸ்ட் கூட்ஸ் என்பதன் சரிக்கட்டுதலுக்கு செல்லும் பொழுது இது போன்று மீண்டும் முன்னோக்கி செல்ல வேண்டும் மற்றும் நீங்கள் ஃபேக்டரி காஸ்ட் என்பதை கணக்கிட்டுவிட்டீர்கள் என்றால் அது ஏற்கனவே வெளிநெடுக்கையில் உள்ளது அடுத்ததாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் என்பதை கூட்ட வேண்டும் மற்றும் மறுபடியும் அனைத்து வகையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் என்பனவற்றை உள்நெடுக்கையில் எழுத வேண்டும் மற்றும் அடுத்ததாக இங்கு ஒரு கோடு வரைய வேண்டும் மற்றும் அவற்றின் மொத்தத்தை இங்கே எழுத வேண்டும் அடுத்ததாக ஓப்பனிங் ஸ்டாக் ஆப் பினிஸ்ட் கூட்ஸ் என்பதை கூட்ட வேண்டும் நான் இங்கு FG என்று எழுதுகின்றேன் இங்கு ஒரு கோட்டை வரையவேண்டும் மற்றும் மொத்த தொகை நமக்கு கிடைத்துவிடும் இங்கே எதையும் எழுதக்கூடாது மொத்தத்தை மட்டுமே எழுதவேண்டும் அடுத்ததாக க்ளோஸிங் ஷ்டாக் ஆப் பினிஸ்ட் கூட்ஸ் என்பதை கழிக்கவேண்டும் இங்கு எழுதுகின்றீர்கள் இங்கு ஒரு கோட்டை வரைகின்றீர்கள் மற்றும் இறுதியாக அதனுடைய மொத்தத்தை கண்டறிவீர்கள் அப்பொழுது இங்கே வருவீர்கள் அந்த தொகை எங்கு வரும் அதாவது மொத்த தொகை இங்கு வரும் மற்றும் இங்கு ஒரு கோட்டை வரைவீர்கள் மற்றும் அது காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்று அழைக்கப்படுகின்றது இது மேலும் ஒரு தொகையாகும் அடுத்ததாக நீங்கள் மேலும் முன்னோக்கி செல்கின்றீர்கள் இங்கே செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution overheads என்பதை கூட்டுகின்றீர்கள் நீங்கள் அனைத்து வகையான செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution overheads என்பதை இங்கே எழுதுகின்றீர்கள் அல்லது இவை தன்னிச்சையான கூறுகள் என்பதால் அவற்றை நேரடியாக வெளி நெடுக்கைக்கு எடுத்துச் செல்கின்றோம் இந்த மொத்த தொகை என்பது காஸ்ட் ஆப் சேல்ஸ் என்று ஆகின்றது எனவே உங்களுக்கு சேல்ஸ் என்பதன் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அது இங்கே உள்ளது மற்றும் இந்த இரண்டுக்கும் இடையேயான வித்தியாசம் என்பது ஆப்பரேட்டிங் ப்ராபிட் எனவே வித்தியாசம் என்பது ஆப்பரேட்டிங் ப்ராபிட் அது இங்கே வரும் எனவே இது சேல்ஸ் மொத்த செலவு என்பதுடன் ஆப்பரேட்டிங் பிராபிட் என்பதை கூட்டும்பொழுது டோடல் சேல்ஸ் தொகை கிடைக்கும் எனவே இந்த வழியில்தான் ஸ்டாக் என்பதை சரிகட்ட வேண்டும் எனவே முந்தைய கணக்கை போலவே உங்களுக்கு காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்ட் என்பதற்கான தொகை கொடுக்கப்படவில்லை உங்களுக்கு ஃபேக்டரி காஸ்ட் என்பது கொடுக்கப்படவில்லை மற்றும் காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பது நேரடியாக கொடுக்கப்படவில்லை அல்லது காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதை நீங்கள் பல்வேறு வகையான பொருட்களை வர்த்தகம் செய்யும் பொழுது உங்களால் நேரடியாக கணக்கிட முடியாது இங்கு மூன்று வகையான சரக்கிருப்புகள் உள்ளன ஸ்டாக் ஆப் ரா மெட்டீரியல் அது ப்ரைம் காஸ்ட் என்பதை கணக்கிட எடுத்துகொள்ளபடும் ஸ்டாக் ஆப் WIP அது ஃபேக்டரி காஸ்ட் என்பதற்கு பயன்படுத்தப்படும் மற்றும் ஓபனிங் மற்றும் கிலோசிங் ஸ்டாக் ஆப் பினிஸ்ட் கூட்ஸ் இரண்டும் காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பதை கணக்கிட எடுத்துக் கொள்ளப்படும் காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பது நம்மிடம் இருக்குமென்றால் அதனுடன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் Selling Distribution overhead என்பதை கூட்ட வேண்டும் மற்றும் இறுதியாக நமக்கு காஸ்ட் ஆப் செல்ஸ் என்பது கிடைக்கும் மற்றும் நாம் அடைய விரும்புகின்ற லாபத்தை கூட்டும் பொழுது அதாவது ஆப்பரேட்டிங் பிராபிட் என்பதை டோடல் காஸ்ட் ஆப் சேல்ஸ் என்பதுடன் கூட்டும் பொழுது அவை இரண்டும் சேர்ந்து டோட்டல் சேல்ஸ் என்பதை கொடுக்கும் எனவே விற்பனை சம்பந்தமான தகவல்கள் அல்லது சந்தையில் நாம் பெறக்கூடிய செல்லிங் பிரைஸ் காஸ்ட் ஆப் புரோடக்சன் அதை நாம் கண்டறிந்தோம் மற்றும் இவற்றுக்கு இடையேயான வித்தியாசம் தானாகவே கணக்கிடப்படும் எனவே இதுதான் ஸ்டாக் என்பதை பயன்படுத்தி காஸ்ட் சீட் என்பதை தயார் செய்வது ஆகும் இப்பொழுது அடுத்த கணக்கில் நமக்கு கொடுக்கப்பட்ட தகவலில் இருந்து நாம் காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிக்கப் போகிறோம் இங்கு கணக்கில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்னவென்றால் காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் WIP காஸ்ட் ஆப் பினிஸ்ட் கூட்ஸ் மற்றும் வேறு சில தகவல்கள் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன மற்றும் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்ட் ப்ரைம் காஸ்ட் ஃபேக்டரி காஸ்ட் இன்கர்ட் மற்றும் டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட் ஆகியவற்றை காட்டக்கூடிய காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிக்க கேட்கப்பட்டுள்ளது மற்றும் இறுதியாக கிராஸ் ப்ராபிட் மற்றும் நெட் ப்ராபிட் ஆகியவற்றை காட்டக்கூடிய இன்கம் ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ராபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் Profit Loss Account என்பதை தயாரிக்க கேட்கப்பட்டுள்ளது எனவே இந்த கணக்கிற்காக காஸ்ட் ஷீட் என்பதை மிக விரைவாக தயாரிக்கலாம் மற்றும் இந்த கணக்கிற்காக காஸ்ட் ஷீட் என்பதை தயாரிக்கின்றீர்கள் என்றால் மறுபடியும் அதே செயல்முறைதான் அதே அறிக்கை எளிமையான அறிக்கை ஆனால் அந்த அறிக்கை சரக்கு என்பதை சரி கட்டிய பிறகு தயாரிக்கப்படுகின்றது எனவே நமக்கு கொடுக்கப்பட்ட கணக்கு என்ன இங்கு அந்த கணக்கிலிருந்து கீழ்க்கண்ட தகவல்கள் லெப்ட் சென்டர் என்ற நிறுவன புத்தகத்தில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளன அது 2017 அம் வருடம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையிலான உங்களுக்கு ஓபனிங் ஸ்டாக் க்ளோஸிங் ஸ்டாக் மற்றும் மற்ற தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இப்பொழுது இந்த தகவலை கணக்கிற்கு எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றால் இங்கே எடுத்துக் கொள்ள வேண்டும் இங்கு எதை எடுத்துக் கொள்ள வேண்டும் ரா மெட்டீரியல் அடுத்ததாக WIP அடுத்ததாக க்ளோஸிங் ஷ்டாக் ஆப் பினிஸ்ட் கூட்ஸ் ஆகியவற்றை சரி கட்டிய பிறகு கிடைக்கக்கூடிய காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்ட் என்பது அங்கு உள்ளது மூன்று வகையான சரக்குகள் மற்றும் மற்ற தகவல்கள் ஆகியவற்றை கூட்டிய பிறகு நமக்கு டோட்டல் காஸ்ட் ஆப் புரோடக்சன் என்பது நமக்கு கிடைக்கும் எனவே லெப்ட் சென்டர் என்ற நிறுவனத்தின் காஸ்ட் ஷீட் என்பதை அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆப் காஸ்ட் என்பதை சரி செய்வதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் மறுபடியும் அதே வடிவம் மறுபடியும் இங்கு பர்டிகுலர்ஸ் அடுத்ததாக காஸ்ட் பர் யூனிட் அடுத்து டோட்டல் காஸ்ட் ரூபாயில் இதுதான் வடிவம் எனவே முதலாவதாக நீங்கள் ஓப்பனிங் ஸ்டாக் ஆப் ரா மெட்டீரியல் என்பதை எடுத்துக் கொள்ளுங்கள் மற்றும் நமக்கு கொடுக்கப்பட்ட அதனுடைய தொகை எவ்வளவு இந்த தகவல்களிலிருந்து ஓபனிங் ஸ்டாக் என்பதன் மதிப்பு 30000 என்று தெரிந்து கொள்ளலாம் அதனை உள்நெடுக்கையில் எழுதிக் கொள்ளுங்கள் அடுத்ததாக பர்ச்சேஸ் என்பதை கூட்டிக் கொள்ளுங்கள் அது எவ்வளவு பர்சேஸ் என்பதன் மதிப்பு எவ்வளவு அது 450000 இப்பொழுது அதன் மொத்த மதிப்பு எவ்வளவு அது இது போல 480000 ரூபா என கிடைக்கின்றது மற்றும் அதிலிருந்து க்ளோஸிங் ஸ்டாக் ஆப் ரா மெட்டீரியல் என்பதை கழிக்க வேண்டும் க்ளோஸிங் ஸ்டாக் ஆப் ரா மெட்டீரியல் என்பது எவ்வளவு அது 25000 ரூபாய் எனவே இறுதியாக நீங்கள் கணக்கிட்டது என்னவென்றால் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்ட் மற்றும் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்ட் என்பது எவ்வளவு அது 455000 புரிகின்றதா இப்பொழுது வேஜஸ் என்பதை கூட்ட வேண்டும் அல்லது செலவின் அடுத்த தலைப்பு என்ன நமக்கு கொடுக்கப்பட்டது என்ன இது செலுத்தப்பட்ட வேஜஸ் எனவே அதனை கூட்டலாம் இங்கு கொடுக்கப்பட்ட வேஜஸ் என்பதன் மதிப்பு என்ன நமக்கு கொடுக்கப்பட்ட வேஜஸ் என்பதன் மதிப்பு 230000 ரூபாய் என்று நான் நினைக்கின்றேன் வேஜஸ் என்பதற்கு பிறகு வேறு ஏதாவது இருக்கின்றதா ஃபேக்டரி ஓவர் ஹெட் என்பது உள்ளது அது ஃபேக்டரி காஸ்ட் கணக்கிட எடுத்துக் கொள்ளப்படும் எனவே ப்ரைம் காஸ்ட் என்பதை கணக்கிட நமக்கு இந்த தகவல்கள் மட்டும்தான் கொடுக்கப்பட்டுள்ளது என்று நான் நினைக்கின்றேன் இந்த தகவல்களை உங்களது கணக்கில் எடுத்துக் கொள்கிறீர்கள் என்றால் அது எவ்வாறு அழைக்கப்படும் அது ப்ரைம் காஸ்ட் என்று அழைக்கப்படும் மற்றும் ப்ரைம் காஸ்ட் என்பதன் மதிப்பு என்ன அது 0005 அடுத்து அது 8 எனவே ப்ரைம் காஸ்ட் என்பது 685000 நமக்கு நேரடியாக ஃபேக்டரி ஓவர் ஹெட் என்பது கொடுக்கப்பட்டுள்ளது அதனை கூட்டிக் கொள்ளவும் இப்பொழுது ஃபேக்டரி ஓவர் ஹெட் என்பதை கணக்கில் எடுத்துக் கொண்டால் இங்கு அதன் மதிப்பு எவ்வளவு ஃபேக்டரி ஓவர் ஹெட் என்பதன் மதிப்பு 92000 மட்டுமே எனவே அதனை நேரடியாக இங்கு எழுதிக் கொள்ளுங்கள் நமக்கு சிறு சிறு தகவல்கள் கொடுக்கப்படவில்லை நமக்கு ஒரே ஒரு தொகை மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது அது ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் அதன் மதிப்பு 92000 மற்றும் இதனை கூட்டிக் கொள்ளுங்கள் அது ஃபேக்டரி காஸ்ட் இன்கர்ட் என்று அழைக்கப்படுகின்றது இது நீங்கள் தற்போது கணக்கில் எடுத்துக் கொண்ட காலத்திற்கான ஃபேக்டரி காஸ்ட் எனவே இந்த நிகழ்வில் ஃபேக்டரி காஸ்ட் இன்கர்ட் என்பது எவ்வளவு அது 777000 இது நாம் ஃபேக்டரி காஸ்ட் இன்கர்ட் என்பதை கணக்கிட்டுவிட்டோம் என்பதை குறிக்கின்றது அதாவது தற்போதைய மாதத்தில் ஏற்பட்ட ஃபேக்டரி காஸ்ட் இப்பொழுது இதில் டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட் என்பதை கணக்கிட ஸ்டாக் ஆப் WIP என்பதை சரிகட்ட வேண்டும் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நேரடியாக அதை கூட்டிக் கொள்ளுங்கள் சில சமயங்களில் ஸ்டாக் என்பதை நாம் சரிகட்ட வேண்டும் எனவே ஃபேக்டரி காஸ்ட் இன்கர்ட் அதாவது ஃபேக்டரி ஓவர் ஹெட்ஸ் என்பதை கணக்கில் எடுத்துக் கொள்ளாமலிருப்பது நல்லது என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் இந்த எடுத்துக்காட்டில் ஃஃபேக்டரி காஸ்ட் இன்கர்ட் என்பதை நேரடியாக வெளி நெடுக்கைக்கு எடுத்துச் செல்லலாம் மற்றும் அடுத்ததாக ஓபனிங் ஸ்டாக் ஆப் WIP என்பதை கூட்ட வேண்டும் ஓபனிங் ஸ்டாக் ஆப் WIP என்பது எவ்வளவு அதனை நாம் இங்கு சரிகட்டலாம் ஓபனிங் ஸ்டாக் ஆப் WIP என்பதன் மதிப்பு 12000 எனவே அதனை இங்கே எழுதிக் கொள்ளுங்கள் அதனை உள்நெடுக்கையில் எழுத வேண்டிய அவசியமில்லை அதனை நீங்கள் நேரடியாக வெளிநெடுக்கையில் எழுதிக் கொள்ளலாம் மற்றும் அதன் மதிப்பு எவ்வளவு என்று கண்டறிய வேண்டும் க்ளோஸிங் ஸ்டாக் ஆப் WIP என்பதை கழிக்கவேண்டும் அதனுடைய மதிப்பு எவ்வளவு நமக்கு கொடுக்கப்பட்ட க்ளோஸிங் ஸ்டாக் ஆப் WIP என்பது 15000 ரூபாய் எனவே இது க்ளோஸிங் ஸ்டாக் ஆப் WIP அது 15000 அதை நேரடியாக உள்நெடுக்கையில் எழுதிக் கொள்ளலாம் அடுத்ததாக அதனை கழிக்க வேண்டும் அதனை நீங்கள் கணக்கிட்டால் அது ஃபேக்டரி காஸ்ட் அல்லது வொர்க்ஸ் காஸ்ட் அல்லது நீங்கள் அதனை டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட் அல்லது வொர்க்ஸ் காஸ்ட் என்று அழைக்கலாம் அது எளிமையானது அல்ல அதாவது அது செய்யப்பட்ட செலவு அல்ல அது டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட் அல்லது வொர்க்ஸ் காஸ்ட் மற்றும் அதனுடைய மதிப்பு எவ்வளவு அது 774000 என்று கிடைக்கின்றது இந்த தகவலில் இருந்து உங்களுக்கு எது மட்டும் கணக்கிட கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மற்றும் நாம் எதனை கணக்கிட வேண்டும் அது காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்ட் ப்ரைம் காஸ்ட் ஃபேக்டரி காஸ்ட் மற்றும் டோட்டல் ஃபேக்டரி காஸ்ட் அடுத்தபடியாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் மற்றும் இந்த காஸ்ட் ஷீட் என்பதில் வராத மற்ற விஷயங்கள் அவற்றை ப்ராபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account அல்லது இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்பதற்கு எடுத்துச் செல்வோம் மற்றும் அவற்றை இங்கே எடுத்துக் கொள்ளமாட்டோம் எனவே இங்கு நாம் எடுத்துக் கொண்ட வழக்கில் காஸ்ட் ஆப் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்ட் என்பதை நாம் கணக்கிட்டுள்ளோம் ப்ரைம் காஸ்ட் என்பதை கேட்டபடி கணக்கிட்டுள்ளோம் மற்றும் நாம் ஃபேக்டரி காஸ்ட் என்பதை கணக்கிட்டு உள்ளோம் மற்றும் டோட்டல் காஸ்ட் அல்லது ஒர்க்ஸ் காஸ்ட் என்பதை கணக்கிட்டுள்ளோம் மற்றவை என்னவென்றால் பினிஷ்ட் ஓவர் ஹெட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட்ஸ் செல்லிங் அன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸஸ் Selling Distribution Expenses அவற்றை நாம் இன்பம் ஸ்டேட்மெண்ட் அல்லது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் Profit Loss Account என்பதற்கு மாற்ற போகின்றோம் அதை அடுத்த வகுப்பில் செய்யப் போகின்றோம் மற்றும் அடுத்ததாக செலவு அதிகரிப்புக்கு காரணமான கூறுகளைப் பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் மற்றும் செலவு என்பதை குறைக்க முயற்சி செய்ய வேண்டும் அடுத்ததாக நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஒரு காரணி அல்லது காரணிகள் மீது தனிக்கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் நாம் உற்பத்திக்கான மொத்த செலவை குறைக்க வேண்டும் அதன் மூலம் லாபத்தை அதிகரிக்க வேண்டும் மீதமுள்ள விவாதம் மற்றும் இந்தக் கணக்கின் இன்கம்பெடெண்ட் என்பதை தயாரிப்பது குறித்து அடுத்த வகுப்பில் நாம் விவாதிப்போம் உங்களுக்கு மிக்க நன்றி